தொகுதி 1 ன் யூனிட் 17 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு பாட விளைவுகளை எழுதுவதைத் தொடருவோம் முந்தைய யூனிட்டில் பாட விளைவு அறிக்கைகளை அவற்றின் தரம் மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதை புரிந்துகொண்டோம் முதல் விஷயம் 6 முதல் 8 பாட விளைவுகள் பாடத்திட்டத்தை முழுமையாகக் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பாடத்தை ஓரளவு மட்டுமே வழங்க முடியாது அவைகள் பாடத்தை முழுவதுமாக வழங்க வேண்டும் நியாயமான முறையில் பரம்பியிருக்க வேண்டும் செய்ய வேண்டியவற்றை மற்றும் செய்யகூடாதவற்றை பின்பற்றுவதன் மூலம் தரம் மற்றும் பொருத்தம் உறுதி செய்யப்பட வேண்டும் மேலும் வழங்கப்பட்ட பட்டியலுக்கு எதிரான முடிவுகளையும் சரிபார்க்கவும் சரிபார்ப்பு பட்டியல் அதை எழுதியுள்ளதால் நமக்கு மேலும் நடவடிக்கைகள் உள்ளன அதையே இந்த பிரிவில் செய்வோம் CO உடன் தொடர்புடைய வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கையை அடையாளம் காணவும் PO கள் PSO கள் அறிவாற்றல் நிலை மற்றும் அறிவு வகைகளுடன் பாட விளைவுகளை குறிக்கவும் பல பல்கலைக்கழகங்கள் 5 6 அல்லது அதற்கு மேற்பட்ட யூனிட்களின் அடிப்படையில் பாடங்களின் பாடச்சுருக்கங்களை விவரிக்கின்றன எல்லா யூனிட்களும் ஒரே எண்ணிக்கையிலான வகுப்பறை அமர்வுகளுடன் தொடர்புடையவை ஆனால் நீங்கள் அதை நிச்சயமாக பாட விளைவுக் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வகுப்பறை அமர்வுகளின் அடிப்படையில் அனைத்து CO களும் ஒரே நோக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு CO ஐ ஒரு யூனிட்டுடன் தொடர்புபடுத்துகிறீர்கள் என்றால் எல்லா யூனிட்டுகளுக்கும் ஒரே எண்ணிக்கையிலான வகுப்பறை அமர்வுகள் உள்ளன ஒருவர் குறிப்பாக தன்னாட்சி நிறுவனங்கள் கூடாதது என்னவெனில் யூனிட் கட்டமைப்பைப் பின்பற்றத் தேவையில்லை மற்றும் பாடம் மற்றும் ஆசிரியரால் தீர்மானிக்கப்பட்டபடி CO களின் எண்ணிக்கையைக் கொண்டிருக்கலாம் வெவ்வேறு CO களுக்கு வெவ்வேறு வகுப்பு அறை அமர்வுகள் தேவைப்படலாம் வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கை தோராயமாக அந்த CO இன் நோக்கத்தைக் குறிக்கும்படி இருக்கலாம் நான் ஒரு மணிநேரத்திற்கு அல்லது ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு CO ஐ விளக்குகிறேன் என்றால் அதன் நோக்கம் குறைவாகவே இருக்கும் ஒரு CO ஐ விளக்க நான் 8 முதல் 10 வகுப்பறை அமர்வுகள் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் இது அரை மணி நேர அமர்வுக்கு சமமானதல்ல அதாவது அந்த குறிப்பிட்ட CO இன் நோக்கம் மிகப் பெரியது எனவே அந்த குறிப்பிட்ட CO ஐ நிவர்த்தி செய்ய ஒருவர் எடுக்கும் வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கையை தோராயமாக இணைப்பதன் மூலம் அந்த நோக்கம் வெளிப்படுத்தப்ப டுகிறது இப்போது நாம் விரும்புவது ஒவ்வொரு CO ஐ சில சிறப்பியல்புகளுடன் குறிக்க வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் CO அறிக்கை அறிவாற்றல் மட்டங்களில் ஒன்றிலிருந்து ஒரு வினைச்சொல்லுடன் தொடங்க வேண்டும் மற்றும் எப்போதாவது 2 அறிவாற்றல் மட்டங்களிலிருந்து 2 செயல் வினைச்சொற்களால் தொடங்கப்பட வேண்டும்

எடுத்துக்காட்டாக பகுப்பாய்வுக் கீழ் வரலாம் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் முடிவைப் பயன்படுத்த வேண்டும் ஒரு CO அறிக்கையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவு வகைகள் இருக்கலாம் எனவே நீங்கள் அனைத்து அறிவு கூறுகளையும் கணக்கிடுகிறீர்கள் இதையொட்டி இந்த செயலைச் செய்ய வேண்டிய நிபந்தனைகளும் செயல்திறனை ஏற்றுக்கொள்வதற்கான அளவுகோல்களும் பின்பற்றப்படும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஆய்வகப் பயிற்சிக்கான ஒரு விளைவை எழுதுகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த துல்லியத்தில் அளவிட விரும்புகிறீர்கள் அந்த துல்லியம் அளவுகோலாக வரும் எனவே ஆய்வகப் பணிகள் தொடர்பான விளைவு எங்கிருந்தாலும் ஒருவர் அந்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல்களையும் கொண்டிருக்க முயற்சிக்க வேண்டும் சில நேரங்களில் CO அறிக்கை அனைத்து அறிவு வகைகளையும் வெளிப்படையாகக் குறிக்கவில்லை நீங்கள் எழுதும் விதம் நீங்கள் விரும்பும் அனைத்து அறிவு வகைகளையும் குறிக்காது அவற்றில் சில மறைமுகமாக உரையாற்றப்படுகின்றன மேலும் பயிற்றுவிப்பாளர் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டின் முன்மொழியப்பட்ட வடிவமைப்பின் அடிப்படையில் இந்த வகைகளை தீர்மானிக்க வேண்டும் எனவே நீங்கள் எத்தனை வகையான அறிவைச் சேர்க்க விரும்புகிறீர்கள் என்பது ஆசிரியருக்கும் அந்த குறிப்பிட்ட CO ஐ அடைவது தொடர்பான நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த அவரது புரிதலுக்கும் விடப்பட்டுள்ளது ஓக்கள் பட்டம் சார்ந்த குறிப்பிட்ட விளைவுகள் புவியியலில் பி எஸ்சி இருக்கிறது என வைத்துக்கொள்வோம் பட்டம் சார்ந்த குறிப்பிட்ட விளைவு அறிக்கைகள் மூலம் மாணவர் சரியாக என்ன கற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பது 2 முதல் 4 வரையிலான பட்டம் சார்ந்த குறிப்பிட்ட விளைவு அறிக்கைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன உங்கள் பாடம் PSO ஒன்றில் உரையாற்ற வேண்டும் அது எந்த PSO ஐயும் உரையாற்றவில்லை என்றால் PSO களுக்கு இந்த குறிப்பிட்ட பாடத்துடன் எந்த தொடர்பும் இல்லை பாடம் தவறாக அதில் வைக்கப்பட்டுள்ளது அல்லது பி ஓக்கள் சரியான முறையில் எழுதப்படவில்லை எனவே ஒருவர் குறிப்பாக கோர் பாடங்களின் சி ஓக்கள் அந்த பி ஓக்களை உரையாற்றவில்லை என்றால் திரும்பிச் சென்று பி ஓக்களை மீண்டும் எழுத வேண்டும் ஓக்கள் நன்றாக எழுதப்பட்டிருந்தால் பி ஓ குறித்து எந்தவொரு தெளிவற்ற தன்மையும் இருக்கக்கூடாது பொதுவாக அவை நன்றாகவோ அல்லது வேறுவிதமாகவோ எழுதப்பட்டிருந்தால் ஒரு பாடத்தின் அனைத்து சி க்களும் ஒரே பி ஐ விளக்கும் எப்போதாவது நீங்கள் எவ்வாறு எழுதுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இது பல PSO களைக் குறிக்கும் எனவே பொதுவாக ஒரு பாடத்தின் CO கள் ஒரு குறிப்பிட்ட PSO ஐ குறிக்கும் என்று நீங்கள் சொல்லலாம் உங்கள் முழு பட்டப் படிப்பும் சில பி ஓ படிப்பு ஆகியவை ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரே பி க்களைக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் இந்த பி க்களுடன் தங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும் மற்றும் முற்றிலும் உள்வாங்க வேண்டும் இந்த பண்புகளை PO க்கள் கூறியுள்ளதால் திட்டத்தின் அனைத்து மாணவர்களும் அடைய வேண்டும் அதைத் தேர்ந்தெடுத்ததற்கு விதிவிலக்கல்ல எனது CO ஐ எழுதும் போது நான் எந்த PO ஐ உரையாற்றுகிறேன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நான் அதைப் பற்றி கருத்து தெரிவிக்க முடியும் ஒருவர் அதிகபட்ச லட்சியத்துடன் இருக்கக்கூடாது அதாவது எனது பாடம் அனைத்து 6 பி க்களையும் உரையாற்றுகிறது அல்லது எனது பாடம் அங்குள்ள எந்த பி க்களையும் உரையாற்றுவதில்லை என்று நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படியானால் இந்த பாடத்திற்கு பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களை அடைவதற்கு எந்த தொடர்பும் இருக்காது மற்றொரு சிக்கல் உள்ளது எடுத்துக்காட்டாக நிலைத்தன்மை சூழல் மற்றும் தொடர்பு திறன் இந்த மூன்றையும் எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்றும் மூன்று வெவ்வேறு PO களுடன் தொடர்புடையவை நான் முறையாக ஒரு பாடத்திட்டத்தை வைத்திருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராம்களுக்கும் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு பாடநெறி இருக்க வேண்டும் சில சமயங்களில் நிலைத்தன்மையும் இருக்க வேண்டும் மேலும் தொடர்பு திறன் குறித்த கட்டாய பாடமும் இருக்க வேண்டும் என்ன நடக்கக்கூடும் என்பது பாடத்திட்டத்தால் தேவைப்படுவதால் இந்த சிக்கல்கள் ஏற்கனவே பி வால் தீர்க்கப்பட்டுள்ளன எனது பாடத்திற்கு அந்த பி க்களுடன் எந்த தொடர்பும் இருக்காது அல்லது மற்ற பாடத்தினால் உரையாற்றப்பட்டாலும் எனது குறிப்பிட்ட பாடத்திற்கு தகவல் தொடர்பு முக்கியமானது இந்த தொடர்புக்கான சில கூறுகளை இணைக்கப் போகிறேன் என்று நான் கூறலாம் அதை எடுத்துக் கொண்டால் உங்கள் பாடம் எந்த பி க்களை உரையாற்றப் போகிறது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவற்றை முழுவதுமாக கழற்றிவிட முடியாது அல்லது பல பி க்களை அதில் வைக்க நீங்கள் அதிக லட்சியம் கொண்டிருக்கக் கூடாது ஆனால் அந்த குறிப்பிட்ட பி வை நான் உரையாற்றுகிறேன் என்று நீங்கள் கூறும் தருணம் அங்கு குறிப்பிட்ட பி பிரதிபலிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு தொடர்பு திறனை எடுத்துக் கொள்வோம் மாணவரின் தொடர்பு திறனுக்கு எந்த மதிப்பெண்களும் வழங்கப்படுவதில்லை பின்னர் பி காகிதத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது ஆனால் உண்மையில் அளவிடப்படவில்லை ஒரு PO உடன் CO ஐக் குறிக்க மதிப்பீட்டில் அடையாளம் காணப்பட்ட PO தொடர்பான விவரங்கள் இருக்க வேண்டும் எனவே இது கொஞ்சம் கடினமான செயல்முறையாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பாடத்திற்குச் செய்தவுடன் நேரத்தைச் செலவழிக்கத் தேவையில்லை எனவே பொதுவாக நீங்கள் பி க்கள் மற்றும் பி ஓக்களின் சரியான முகவரியுடன் சி க்களை எழுதும்போது இது பொதுவாக ஒரு முறை விவகாரம் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு நீங்கள் உரையாற்றும் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் குறித்து உறுதிப்படுத்த கணிசமான நேரத்தை செலவிடுமாறு நாங்கள் பெரிதும் பரிந்துரைக்கிறோம் ஒரு பாடத்தின் CO ஆனது அதிக எண்ணிக்கையிலான பி க்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ஆனால் அது நடப்பதை உறுதி செய்ய உங்களுக்கு தேவையான நேரமும் வளமும் இல்லை ஏனெனில் உங்கள் செமஸ்டரில் நீங்கள் எத்தனை வேலை வாரங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றொரு பிரச்சினை உள்ளது நான் ஒரு குறிப்பிட்ட PO ஐ CO உடன் தொடர்புபடுத்தினாலும் அது தொடர்பான மதிப்பீட்டை சில நேரங்களில் எளிதில் வடிவமைக்க முடியாது நீங்கள் வடிவமைக்க முடிந்தாலும் கூட மையமாக நடத்தப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்யப்பட்ட தேர்வுகளைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இந்தியாவில் 90 சதவீதத்திற்கும் அதிகமான கல்லூரிகள் சில பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது பெரும்பாலான நேரங்களில் மையமாக நடத்தப்படும் தேர்வாகும் மேலும் சில பி க்கள் தொடர்பான மதிப்பீட்டை நீங்கள் வடிவமைக்க முடியாது அதை நினைவில் கொள்ள வேண்டும் க்களை நிவர்த்தி செய்ய ஒரு துறை பாடத்திட்டத்திற்கு வெளியே சில நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யலாம் ஆனால் இது முடிந்ததை விட எளிதானது இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் மற்றும் ஒதுக்கீடு அந்த துறையால் கவனமாக திட்டமிடப்பட வேண்டும் பல விஷயங்களை திட்டமிட்டு துறை மட்டத்தில் கண்காணிக்க வேண்டும் என்று விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வி கோருகிறது ஒரு பாடம் ஒரு ஆசிரியருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல குறிப்பாக முக்கிய பாடம் முக்கிய பாடங்கள் உண்மையில் முழு துறையின் பொறுப்பாகும் இல்லையெனில் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் உரையாற்றத் திட்டமிடும் எந்த பி க்களும் தனிப்பட்ட பார்வைகள் அல்லது வசதிகளை விட மையமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒரு பாடத்தின் எடுத்துக்காட்டு இது உண்மையில் சில ஆசிரிய உறுப்பினர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் மேம்பாட்டு உயிரியல் குறித்த பாடத்தை வழங்குகிறார்கள் அதை நீங்கள் ஏற்றுக் கொள்ளலாம் அல்லது கொள்ளாமல் இருக்கலாம் அது வேறு பிரச்சினை ஆனால் நீங்கள் அனைவரும் எவ்வாறு உங்கள் பாட விளைவுகளை வடிவமைக்க வேண்டும் அவற்றை சரியான முறையில் குறிக்க வேண்டும் என்பது தான் இதன் கட்டமைப்பு இது 3 0 0 கிரெடிட் பாடமாகும் மேலும் உங்களிடம் எத்தனை விரிவுரை வகுப்பறை அமர்வுகள் இருக்க முடியும் என்பது உங்களிடம் உள்ள கற்பித்தல் வாரங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது கற்பித்தல் வாரங்கள் இது 14 15 அல்லது 16 ஆக இருக்கலாம் என்று எங்கள் கணக்கெடுப்பு காட்டுகிறது ஆனால் அது 16 க்கு மேல் இருக்கக்கூடாது சில இடங்களில் மக்கள் தானாகவே 18 வாரங்கள் அல்லது 90 நாட்களை வேலை நாட்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் எல்லா வேலை நாட்களையும் வகுப்பறை அறிவுறுத்தலுக்கு மட்டுமே கொண்டிருக்க முடியாது உள் மதிப்பீடுகள் மற்றும் இறுதி செமஸ்டர் தேர்வு ஆயத்த விஷயங்கள் மற்றும் பலவற்றிற்கு ஏதாவது விடப்பட வேண்டும் எனவே அதிகபட்சம் 16 மற்றும் இயல்பானது 14 முதல் 15 வரை ஆகும் எனவே இங்கே நாம் 15 வாரங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்கிறோம் அதாவது ஒரு 3 கிரெடிட் பாடத்திற்கு நீங்கள் வாரத்திற்கு 3 விரிவுரை 3 வகுப்பறை அமர்வுகளை எடுத்து வருகிறீர்கள் பின்னர் வகுப்பறை அமர்வின் மொத்த எண்ணிக்கை 45 ஆக இருக்க வேண்டும் நீங்கள் இதை 16 வாரங்களாக மாற்ற விரும்பினால் அது 48 ஆகும் ஒவ்வொரு CO இன் நோக்கமும் சரிசெய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வகுப்பறை அமர்வுகளின் மொத்த எண்ணிக்கையை தாண்டக்கூடாது இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்டது 45 ஆகும் மேலும் வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கை அனைத்து CO களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய தேவையில்லை முதல் பக்கத்தில் CO5 ஆசிரியரின் பார்வையில் 8 வகுப்பு அறை அமர்வுகளையும் CO4 4 அமர்வுகளையும் மட்டுமே எடுக்கும் அவை ஒரு CO இலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடலாம் முதல் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் மனித இனப்பெருக்க அமைப்பின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அம்சங்களைப் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த வார்த்தை தன்னைப் புரிந்துகொள்வது அதற்கான குறிச்சொல்லுக்கு U ஐ ஒரு லேபிளாக வைக்கிறோம் பின்னர் அறிவு வகைகள் இது முக்கியமாக கருத்தியல் சார்ந்தது "மனித இனப்பெருக்க அமைப்பின் செயல்பாட்டு அம்சங்கள்" நீங்கள் விரும்பினால் நீங்கள் முந்தைய வகையை அதாவது உண்மை அறிவை சேர்க்கலாம் எனவே இந்த அறிவு வகை உண்மை உள்ளடக்கியது என்று ஒருவர் கூறலாம் க்கள் மற்றும் பி ஓக்கள் வருகிறது எனவே இந்த பாடத்திட்டத்தின் வடிவமைப்பாளர் இது PO1 ஐக் குறிக்கிறது என்று கருதுகிறார் PO1 ஆதிக்கம் செலுத்தும் விமர்சன சிந்தனையுடன் தொடர்புடையது அதாவது சிந்தனை பரிமாணம் இந்த CO மூலம் உரையாற்றப்படுகிறது மேம்பாட்டு உயிரியல் PSO3 இன் ஒரு பகுதியாகும் மற்றும் வகுப்பு அமர்வுகள் 6 ஆகும் அதற்கேற்ப ஒருவர் இதைக் குறிக்க வேண்டும் முந்தைய யூனிட்டின் ஒரு பகுதியாக உங்கள் பாடத்தின் பாட விளைவுகளை நீங்கள் எழுதியிருக்க வேண்டும் அந்த பாட விளைவுகளை குறிச்சொல் செய்வதன் மூலம் நீங்கள் மற்றொரு மறு செய்கை வழியாக செல்லலாம் என்று எழுதப்பட்டுள்ளது இப்போது 9 பாட விளைவுகள் என்பதை முடிப்பது 9 என்பது சற்று அதிகமாக உள்ளது ஆனால் நான் சொன்னது போல் ஒரு உறுப்பினரைச் சொல்வதற்கு கடினமான மற்றும் வேகமான விதி இல்லை எனவே இங்கே இந்த ஆசிரியர் 9 ஐ வைத்திருக்க முடிவு செய்தார் ஆகவே அவருக்கும் மாணவர்களுக்கும் இதன் விளைவுகள் என்ன என்பதை இது தெளிவுபடுத்துகிறது இறுதியாக மொத்த பயிற்றுவிப்புகளை நாம் காண முடியும் எனில் 45 வரை சேர்க்கவும் ஆகவே ஒரு செமஸ்டரில் 15 கற்பித்தல் வாரங்கள் திறம்பட உள்ளன என்பது அனுமானம் எனவே பிஎஸ்ஓ 3 அனைவருக்கும் பொதுவானது பின்னர் உரையாற்றப்பட்ட அச்சு பிஓக்கள் ஒரு பாட விளைவிலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடுகின்றன எனவே இது போன்ற ஒரு அட்டவணை வடிவத்தில் உங்கள் பாட விளைவுகளை எழுத வேண்டும் பயிற்சி முந்தைய பிரிவில் நீங்கள் உருவாக்கிய பாட விளைவுகளை பிஓக்கள் பிஎஸ்ஓக்கள் அறிவாற்றல் நிலை அறிவு பிரிவுகள் மற்றும் வகுப்பு நேரங்களின் எண்ணிக்கையுடன் குறிக்கவும் அதனுடன் தொடர்புடைய ஒரு ஆய்வகம் இருந்தால் நீங்கள் ஆய்வகத்தை தியரி பாடத்துடன் ஒருங்கிணைக்கிறீர்கள் என்றால் வகுப்பு அமர்வுகளுக்கு அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு நெடுவரிசை ஆய்வக நேரங்களைச் சேர்க்கலாம் அல்லது சில பாடங்களில் களச் செயல்பாடு இருக்கலாம் கள நேரங்களை நீங்கள் சேர்க்கலாம் மற்றும் நீங்கள் மணிநேரங்கள் தனித்தனியாக சேர்க்கலாம் எனவே இது உங்கள் CO களை எழுதக்கூடிய வடிவமாகும் மேலும் இந்த வெளியீட்டை இந்த அஞ்சல் முகவரியில் பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் பாராட்டுகிறோம் அடுத்த யூனிட்டில் நிச்சயமாக விளைவுகளை அடைவதையும் CO களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை எவ்வாறு மூடுவது என்பதையும் கணக்கிட முயற்சிப்போம்